1D நிலையான நிலை கடத்தல் எதிர்ப்பு கருத்து ஃபோரியரின் விதியைப் போலவே கடத்தல் மற்றும் உள் வெப்பநிலை சாய்வு காரணமாக ஏற்படும் ஃப்ளக்ஸ் இடையே உள்ள அமைப்புமுறை உறவு நியூட்டனின் குளிரூட்டும் விதி என்பது ஒரு திட அமைப்பிலிருந்து வெப்பப் போக்குவரத்திற்கான அமைப்புமுறை உறவாகும் திடத்திற்கு வெளியே வெப்பச்சலனம் அதை விவரிக்கும் விதம் இங்கே ஒரு திடப்பொருள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் இந்த திடத்தைக் கடந்த சில திரவம் உள்ளது இது x என்பது 0க்கு சமம் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் V பாய்கிறது வெப்பச்சலனத் தலைப்பைப் பற்றி விவாதிக்கும்போது அதைப் பற்றி இன்னும் நிறையப் பார்ப்போம் சுமார் 10 விரிவுரைகள் இருக்கலாம் 10 இனி 15 விரிவுரைகள் மற்றும் போக்குவரத்து குணகம் h இருக்கலாம் நாம் இப்போது வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை வரையறுக்க வேண்டும் அத்தகைய குணகத்தை வரையறுப்பதற்கான காரணம் என்னவென்றால் இங்கே வெவ்வேறு கட்டங்களில் வெப்ப போக்குவரத்து உள்ளது என்பதை நினைவில் கொள்க இங்கே இது ஒரு திட மற்றும் இது ஒரு திரவம் எனவே நீங்கள் பல்வேறு கட்டங்களில் போக்குவரத்து உள்ளது மேலும் ஒரு குணகத்தின் சில பகுதியை நாம் வரையறுக்க வேண்டும் அது ஒரு கற்பனையான குணகம் இந்த குணகங்களை எவ்வாறு மதிப்பிடுவது என்று உண்மையில் பார்ப்போம் சரியா வசதிக்காக அத்தகைய குணகம் விவரிக்கப்பட்டுள்ளது எனவே நியூட்டனின் விதி குளிரூட்டல் எளிமையாக கூறுகிறது q ப்ரைம் x இல் பூஜ்ஜியத்திற்கு சமம் அதாவது x இல் உள்ள ஃப்ளக்ஸ் பூஜ்ஜியத்திற்கு சமம் வெப்பப் போக்குவரத்து குணகம் h க்கு சமமாக இருக்க வேண்டும் மேலும் இங்கு வெப்பநிலை T முடிவிலி மற்றும் வெப்பநிலை என்றால் என்று கருதுகிறேன் இந்த வெப்பநிலை எல்லையில் உள்ள வெப்பநிலையை விட அதிகமாக இருந்தால் இது மேற்பரப்பு வெப்பநிலை எனவே திரவ வெப்பநிலையானது திடமான வெப்பநிலையை விட அதிகமாக இருப்பதாக நான் கருதினால் அதாவது வெப்பமானது திரவத்திலிருந்து திடப்பொருளுக்குக் கடத்தப்படுகிறது பின்னர் ஒருவர் ஃப்ளக்ஸ் T infinity minus Ts என வரையறுக்கலாம் இது அடிப்படையில் x இல் உள்ளது பூஜ்ஜியத்திற்கு சமம் இது நியூட்டனின் குளிரூட்டும் விதி எனவே நான் இதை எனது மூன்றாவது எல்லை நிலையில் செருகி x இல் dx இல் minus k dT ஐப் பெற்றால் பூஜ்ஜியத்திற்கு சமமான பூஜ்ஜியத்திற்கு சமமான வெப்ப பரிமாற்ற குணகம் T இன்ஃபினிட்டி மைனஸ் Ts க்கு சமம் அல்லது x இல் T பூஜ்ஜியத்திற்கு சமம் என்று கூறலாம் இந்த சாய்வு அதை பார்த்துக்கொள்ளும் Ts ஐ விட T இன்ஃபினிட்டி குறைவாக இருக்கும் போது நீங்கள் வித்தியாசமான சுயவிவரத்தை பெறுவீர்கள் என்பதை நினைவில் கொள்ளவும் Ts ஐ விட T infinity அதிகமாக இருந்தால் உங்களுக்கு இது போன்ற ஒரு சுயவிவரம் இருக்கும் சரி ஏனெனில் திரவத்திலிருந்து திடப்பொருளுக்கு செல்லும் வெப்பம் உள்ளது இப்போது Ts ஐ விட T infinity குறைவாக இருந்தால் நாம் வேறு சுயவிவரத்தைப் பெறப் போகிறோம் எனவே சாய்வு அடையாளத்தை கவனித்துக் கொள்ளும் அது Ts முடிவிலி அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் எனவே T இன்ஃபினிட்டி மைனஸ் Ts இன் அடையாளம் எதுவாக இருந்தாலும் இது ஒரு பொதுவான வடிவமாகும் ஏனெனில் சாய்வு என்பது குறியீடாக இருக்கப் போவதை ஆணையிடப் போகிறது மற்றும் நீங்கள் கவனிக்க வேண்டும் இந்த சாய்வு திட உள்ளே ஃப்ளக்ஸ் விவரிக்கிறது என்பதை இங்கே கவனிக்க மிகவும் முக்கியமானது இங்கே இந்த சூத்திரம் திடத்திற்கு வெளியே உள்ள ஃப்ளக்ஸைக் குறிக்கிறது எனவே இது திடப்பொருளின் உள்ளே இருக்கும் வெப்பப் போக்குவரத்தின் ஃப்ளக்ஸ் மற்றும் திடப்பொருளுக்கு வெளியே உள்ள வெப்பப் போக்குவரத்தின் ஃப்ளக்ஸ் ஆகியவற்றுக்கு இடையேயான சமநிலையாகும் எனவே இந்த சமநிலை உண்மையில் வருகிறது ஏனென்றால் வெப்பநிலை தொடர்ச்சியானது என்று நாம் கருதுகிறோம் இது ஒரு தொடர்ச்சியான மாறி இது ஒரு தொடர்ச்சியான மாறி என்பதால் வெப்பநிலையில் படிப்படியாக மாற்றம் இருக்க வேண்டும் மற்றும் என்றால் அதை கணித ரீதியாக கணக்கிடுவதற்கான வழி சாய்வுகள் சமமாக இருக்க வேண்டும் வெப்பநிலை ஒரு தொடர்ச்சியான மாறி என்பதை நீங்கள் உறுதிசெய்வது இதுதான் அதாவது எல்லைப் புள்ளியில் எந்தத் தாவும் இல்லாமல் தொடர்ந்து மாறுகிறது எனவே இந்த சமநிலை எவ்வாறு ஏற்படுகிறது என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் எதிர்காலத்தில் ரியாக்ஷன் இன்ஜினியரிங் போன்ற பல பாடங்களில் இந்தப் படிப்பில் அடிக்கடி பார்ப்பீர்கள் எல்லையில் உள்ள இந்த வகையான ஃப்ளக்ஸ் பேலன்ஸ்கள் படத்தில் வருவதை நீங்கள் காண்பீர்கள் ஒரு குறிப்பிட்ட உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நாம் ஒரு பரிமாண நிலையான நிலை கடத்தல் செயல்முறையுடன் தொடங்குகிறோம் என்று சொல்லலாம் நாம் ஒரு எளிய ஒரு பரிமாண கடத்துதலுடன் தொடங்குகிறோம் எனவே எங்களுக்கு ஒரு ஸ்லாப் உள்ளது என்று சொல்லலாம் எனவே அது ஒரு ஸ்லாப் மேலும் இது ஒரு பரிமாணமானது என்று கருதுகிறோம் எனவே கடத்தல் செயல்முறை x திசையில் உள்ளது என்று சொல்லலாம் மற்றும் இது வெப்பநிலை அச்சு என்று நீங்கள் கருதினால் இங்கே வெப்பநிலை T 2 என்றால் இங்கே வெப்பநிலை T 1 மற்றும் T 2 என்று சொல்லலாம் x க்கு பூஜ்ஜியத்திற்கு சமம் வெப்பநிலை T 1 மற்றும் x என்பது l க்கு சமம் வெப்பநிலை T 2 எனவே இதற்கான ஆற்றல் சமநிலை என்ன எனவே பொது ஆற்றல் சமநிலை டெல் ஸ்கொயர் T பிளஸ் q டாட் மூலம் k க்கு சமமான rho c p க்கு k க்கு dT க்கு dt க்கு சமமான பொது கட்டமைப்பை எப்போதும் வரிசைப்படுத்த முயற்சிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் எப்போதும் பொது ஆற்றல் சமநிலையுடன் தொடங்கலாம் எனவே இது ஒரு நிலையான மாநில அமைப்பு என்று நாங்கள் கூறினோம் எனவே நேர வழித்தோன்றல் பூஜ்ஜியத்திற்கு செல்கிறது எனவே dt ஆல் dt பூஜ்ஜியமாகும் ஏனெனில் இது ஒரு நிலையான நிலை அமைப்பாகும் ஒரு நிலையான நிலை பிரச்சனையை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் பின்னர் இது ஒரு பரிமாண அமைப்பு என்று சொன்னோம் அதாவது லாப்லாசியன் x திசையில் d சதுரம் T க்கு d x சதுரம் q புள்ளி பூஜ்ஜியம் என்று நீங்கள் கருதினால் அதாவது கணினியில் ஆற்றல் உற்பத்தி அல்லது இழப்பு எதுவும் இல்லை மற்றும் q புள்ளி பூஜ்ஜியத்திற்கு சமம் நாம் செய்த சில அனுமானங்களின் உடனடி மொழிபெயர்ப்பு இவை இதன் அடிப்படையில் நாம் ஒரு எளிய மாதிரியை எழுதலாம் இது k ஆக d சதுரம் T ஆல் dx சதுரம் சம பூஜ்ஜியமாக இருக்கும் வெப்ப உருவாக்கம்வெப்ப இழப்பு இல்லாத 1 டி நிலையான நிலை கடத்தல் எங்கே என்று நாம் கருதிய கணினிக்கான எளிய மாதிரி சமன்பாடு இதுவாகும் எல்லை நிபந்தனைகள் என்ன எனவே x இல் பூஜ்ஜியத்திற்கு சமமான T1 மற்றும் x இல் T l க்கு சமமான T2 இந்த சமன்பாட்டை என்னால் தீர்க்க முடியுமா நிச்சயமாக ஆம் நாங்கள் இதைச் செய்துள்ளோம் இது பெரிய விஷயமில்லை எனவே வெப்பநிலை T2 மைனஸ் T1 ஆல் x ஆல் L பிளஸ் T1 ஆக கொடுக்கப்படுகிறது அதுதான் வெப்பநிலை T2 கழித்தல் T1 ஐ x ஆல் L கூட்டல் T1 ஆகும் எனவே அதுதான் தீர்வு மிகவும் அற்பமானது இது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் வீட்டிற்குச் சென்று அதைச் சரிசெய்து தீர்வைப் பெற முயற்சிக்க வேண்டும் இதைப் பெறுவது மிகவும் எளிதானது எனவே இப்போது வெப்ப பரிமாற்ற வீதம் என்ன என்பதை அறிய விரும்புகிறோம் இந்த அமைப்பிற்கான வெப்பம் எந்த விகிதத்தில் மாற்றப்படுகிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே கடந்த விரிவுரையில் வெப்பப் பரிமாற்ற வீதம் என்பது கடத்தல் வழியாக வெப்பப் போக்குவரத்தின் அளவிடும் விளக்கமாகும் என்பதை நினைவில் கொள்க பொதுவாக இது எந்த வெப்பப் போக்குவரத்து செயல்முறைக்கும் அளவீட்டு விளக்கமாகும் எனவே வெப்ப பரிமாற்ற வீதம் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் பயன்பாட்டுக் கண்ணோட்டத்தில் இது மிகவும் முக்கியமானது என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமைப்பைப் பார்க்கும்போது யாரோ ஒருவர் தெரிந்து கொள்ள விரும்புவது என்னவென்றால் எவ்வளவு வெப்பம் கடத்தப்படுகிறது கணினி ஒரு சுவரில் அல்லது ஒரு முனையில் உருவாக்கும் வெப்பத்தின் அளவு என்ன சுவரின் அந்த முனையிலிருந்து நான் எடுக்க வேண்டும் என்ற வெப்பத்தின் அளவு என்ன எனவே பயன்பாட்டுக் கண்ணோட்டத்தில் இது உங்களுக்கு எப்போதும் இருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி ஆனால் ஆற்றல் விநியோகத்தைக் கண்டறிவது உண்மையில் வெப்பப் பரிமாற்ற வீதத்தைக் கண்டறிய வழிவகுக்கிறது மற்றும் கண்டுபிடிக்க வழி மிகவும் எளிது எங்களுக்கு தெரியும் வெப்பப் போக்குவரத்தின் மைனஸ் கே பகுதி தொடர்புடைய சாய்வு மூலம் பெருக்கப்படுகிறது எனவே இது மிகவும் எளிதானது சாய்வு என்றால் என்ன dT மூலம் dx இது L ஆல் T2 மைனஸ் T1 ஆகும் L ஆல் T2 மைனஸ் T1 ஆக மைனஸ் kA இருக்கும் இந்த கட்டமைப்பின் மூலம் கணினியால் வழங்கப்படும் எதிர்ப்பை நாம் அறிமுகப்படுத்தலாம் எனவே சிறிது நேரத்திற்கு முன்பு நாம் விவாதித்த புள்ளிகளில் ஒன்றை மீண்டும் பிரதிபலிக்க வேண்டும் வெப்ப பரவல் என்றால் என்ன 2 போட்டி செயல்முறைகள் நடக்கின்றன என்று நாங்கள் கூறினோம் ஒன்று வெப்பத்தை சேமிக்கும் அமைப்பின் திறன் மற்றொன்று கடத்தல் காரணமாக வெப்பத்தை கடத்தும் அமைப்பின் திறன் எனவே பார்க்க ஒரு வழி வழங்கப்படும் என்று எதிர்ப்பு உள்ளது ஒரு சுத்தமான மற்றும் நேர்த்தியான வழி கைப்பற்ற போட்டியிடும் செயல்முறைகளில் ஒன்று அந்த செயல்முறைக்கு அந்த குறிப்பிட்ட அமைப்பு வழங்கப்படும் என்று எதிர்ப்பை கணக்கிட வேண்டும் இது உங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது நீங்கள் JEE க்கு முன் படித்த சில மின்சார விஷயங்களில் நீங்கள் பார்த்ததைப் போன்றது எனவே கடத்துத்திறனை நோக்கி கடத்துத்திறனை நோக்கிய எதிர்ப்பு மற்றும் அது வரையறுக்கப்பட்ட விதம் என்ன என்பதை நாம் கண்டறியலாம் எனவே R என்பது பொதுவாக நான் எதிர்ப்பிற்குப் பயன்படுத்தும் ஒரு குறியீடாகும் Rc கடத்தலுக்கு சில நேரங்களில் நான் சப்ஸ்கிரிப்டைப் பயன்படுத்துகிறேன் சில சமயங்களில் நான் பயன்படுத்துவதில்லை ஆனால் பொதுவாக R என்பது சம்பந்தப்பட்ட எதிர்ப்பைக் குறிக்கிறது எனவே அந்தத் திசையில் வெப்பம் கடத்தப்படும் விகிதத்தால் வகுக்கப்படும் டெல்டா T ஆல் வழங்கப்படும் எதிர்ப்பானது அது T1 மைனஸ் T2 ஐ k ஆல் வகுத்து A L ஆல் வகுக்கப்படுகிறது எனவே நான் உள்ளே உள்ள கழித்தல் குறியை எடுத்துவிட்டேன் அதனால் அது ஒன்றும் இல்லை ஆனால் எல் பை கே இன் ஏ எனவே வெப்பப் பரவலுக்கான அமைப்பால் வழங்கப்படும் எதிர்ப்பானது L ஆல் kA ஆல் வழங்கப்படுகிறது இது கடத்துத்திறன் மட்டுமல்ல வெப்பப் போக்குவரத்தின் நீளம் மற்றும் பரப்பளவும் இங்கு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை நினைவில் கொள்க மற்றும் நீங்கள் உள்ளுணர்வாக யூகிக்க வேண்டும் நீளம் அதிகமாக இருந்தால் பரவல் ஏற்பட உங்களுக்கு நீண்ட இடைவெளி இருக்கும் நீளம் சிறியதாக இருந்தால் உங்களுக்கு குறுகிய இடைவெளி இருக்கும் எனவே வெளிப்படையாக அந்த நீளம் மற்றும் குறுக்கு வெட்டு பகுதி ஒரு பாத்திரத்தை வகிக்கப் போகிறது நாம் இதுவரை எழுதிய மாதிரியின் பகுப்பாய்விலிருந்து அந்த வகையான தெளிவாக வெளிப்படுகிறது எனவே இதை ஒரு எளிய எதிர்ப்பு நெட்வொர்க்காக எளிதாக மொழிபெயர்க்கலாம் நாம் அதை ஒரு எதிர்ப்பு வலையமைப்பாக எளிதாக மொழிபெயர்க்கலாம் நீங்கள் JEE க்கு முந்தைய நாட்களில் இருந்தே உங்களுக்குத் தெரிந்த இந்த வகையான நெட்வொர்க் நெட்வொர்க் உள்ளது என்று நாங்கள் கூறலாம் மேலும் இது உங்கள் கணினியின் இரண்டு மேற்பரப்புகளின் வெப்பநிலையால் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் நெட்வொர்க்கின் எதிர்ப்பானது L ஆல் kA மூலம் வழங்கப்படுகிறது நாம் இப்போது அதில் ஒரு சிறிய சிக்கலைச் சேர்க்கலாம் அல்லது அதற்கு மாறாக சிறிய கூடுதலாகலாம் எனவே இருபுறமும் பாயும் திரவம் இருப்பதாகச் சொல்லலாம் இதை நான் சூடான திரவம் என்று அழைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நான் இதை குளிர் திரவம் என்று அழைக்கிறேன் மேலும் சூடான திரவத்தின் வெப்பநிலை T infinity 1 ஆகவும் குளிர் திரவத்தின் வெப்பநிலை T infinity 2 ஆகவும் இருந்தால் சரியா சூடான திரவத்திலிருந்து மேற்பரப்பிற்கு வெப்பப் போக்குவரத்துக்கு என்ன எதிர்ப்பை அளிக்கும் அதை எப்படி கண்டுபிடிப்பது சூடான திரவத்திலிருந்து வெப்பப் போக்குவரத்துக்கு வழங்கப்படும் எதிர்ப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் x இல் மேற்பரப்பு பூஜ்ஜியத்திற்கு சமம் என்று சொல்லலாம் அதை எப்படி கண்டுபிடிப்பது இது நியூட்டனின் குளிரூட்டும் விதியால் விவரிக்கப்படுகிறது எனவே இந்த இடத்தில் உள்ள வெப்பப் போக்குவரத்தின் வீதமான q என்பது h ஆல் A க்கு வழங்கப்படுகிறது இது பலகைக்கு வெளியே உள்ள குறுக்குவெட்டுப் பகுதியால் பெருக்கப்படும் வெப்பப் போக்குவரத்துக் குணகம் T infinity 1 கழித்தல் T இல் x இல் 0 க்கு சமம் T1 ஆகும் இது சூடான திரவத்திலிருந்து ஸ்லாபிற்கு வெப்பம் கொண்டு செல்லப்படும் விகிதமாகும் மற்றும் நாம் எதிர்ப்பு நெட்வொர்க் கருத்து பயன்படுத்த முடியும் இதை வெப்பச்சலன எதிர்ப்பு என்று நாம் கூறலாம் மேலும் இது 1 ஆல் hA ஆல் வழங்கப்படுகிறது இதைப் பார்ப்பது மிகவும் எளிது இது T இன்ஃபினிட்டியைத் தவிர வேறில்லை 1 கழித்தல் T1 ஐ q ஆல் வகுத்தால் இதை பார்ப்பது மிகவும் எளிது நான் பயன்படுத்திய அதே ஃபார்முலாதான் டெல்டா டி q ஆல் வகுக்கப்படுகிறது h என்பது திரவத்தின் ஓட்டம் வேகம் பண்புகள் போன்ற பல விஷயங்களைப் பொறுத்தது அதையெல்லாம் பார்ப்போம் h ஐ எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் அடுத்த 5 நிமிடங்களில் விளக்குவது மிகவும் எளிதானது அல்ல எனவே ஏறக்குறைய 12 விரிவுரைகள் உள்ளன இந்த பாடத்திட்டத்தில் நீங்கள் h ஐ மதிப்பிடக்கூடிய முறை என்ன என்பதை விவரிக்கிறது எனவே உண்மையில் இவ்வளவு நேரம் தேவைப்படுகிறது நாம் உண்மையில் அதை எப்போதாவது நடுப்பகுதி மற்றும் அதன் பிறகு பார்ப்போம் எனவே இப்போது எனவே நாம் இப்போது இந்த எதிர்ப்பு வலையமைப்பை 3 எதிர்ப்பாக விரிவாக்கலாம் சூடான திரவத்திலிருந்து ஸ்லாப் வரையிலான வெப்பப் போக்குவரத்து குணகம் h 1 என்று வைத்துக்கொள்வோம் மற்றும் ஸ்லாப்பில் இருந்து குளிர் திரவம் வரை அது h 2 என்றால் அது வெப்பப் போக்குவரத்து குணகம் சூடான திரவத்தின் வெப்பநிலை T இன்ஃபினிட்டி 1 என்றும் வெப்பப் போக்குவரத்திற்கு வழங்கப்படும் எதிர்ப்பானது h1A ஆல் ஒன்று என்றும் நாம் கூறலாம் மற்றும் எல்லையில் உள்ள வெப்பநிலை T 1l மற்றும் ஸ்லாப் உள்ளே வெப்ப போக்குவரத்துக்கு ஸ்லாப் வழங்கும் எதிர்ப்பானது L ஆல் kA ஆல் வழங்கப்படுகிறது மற்றும் எல்லையில் வெப்பநிலை T2 ஆகும் மேலும் இங்குள்ள எதிர்ப்பானது h2 ஆல் A ஆக கொடுக்கப்படுகிறது எனவே எதிர்ப்புகள் என்ன என்பதை நாம் கிட்டத்தட்ட படிக்கலாம் எனவே உங்கள் மின்சார பாடத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட எதிர்ப்பு முறையின் சக்தி அது எனவே நீங்கள் எப்போதும் பண்புகளை படித்து பிணையத்தின் அடிப்படையில் வழங்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய இன்னும் அழகான ஒன்று உள்ளது ஆக இது ஒட்டுமொத்த அமைப்பிலிருந்து வெப்பம் மாற்றப்படும் வீதமாக இருந்தால் சூடான திரவத்திலிருந்து குளிர்ந்த திரவத்திற்கு ஒருவர் qxஐ மொத்த எதிர்ப்பாகக் குறிப்பிடலாம் அல்லது நாம் எழுதலாம் எனவே ஒன்று ஒட்டுமொத்த மின்தடையானது பரிமாற்றப்படும் வெப்பத்தின் மொத்த அளவால் வகுக்கப்பட்ட ஒட்டுமொத்த வெப்பநிலை வேறுபாட்டால் கொடுக்கப்படுகிறது என்று கூறலாம் மிக எளிதாக ஒட்டுமொத்த எதிர்ப்பு என்ன இது தொடரில் உள்ளது எதிர்ப்பின் கூட்டுத்தொகை மிகவும் அற்பமானது எனவே இது 1 ஆல் h1A பிளஸ் L ஆல் கேஏ பிளஸ் 1 ஆல் எச்2 ஆல் A எனவே இது ஒட்டுமொத்த அமைப்பினால் வழங்கப்படும் ஒட்டுமொத்த எதிர்ப்பாகும் எனவே இது உங்களுக்கு ஒரு நேர்த்தியான வாய்ப்பை வழங்குகிறது எனவே அளவிடக்கூடிய அளவு என்னவென்று உங்களுக்குத் தெரிந்தால் எனவே நான் அளவிடக்கூடிய அளவைப் பயன்படுத்துவது இதுவே முதல் முறை நீங்கள் ஏதேனும் மாடலிங் வேலையைச் செய்யும்போது கணிதப் பிரதிநிதித்துவம் அல்லது மாதிரி சமன்பாடுகளைப் பயன்படுத்தி எந்த அமைப்பையும் பிரதிநிதித்துவப்படுத்தும்போது கவனிக்கக்கூடிய அளவுகள் என்ன என்பதை நீங்கள் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சோதனை ரீதியாக என்ன அளவிட முடியும் நீங்கள் உடல் அமைப்பு மற்றும் உண்மையான அமைப்பில் என்ன அளவிட முடியும் எனவே உங்களிடம் இருக்கும் போதெல்லாம் நீங்கள் கீசரை எடுத்துக் கொண்டால் நீங்கள் அளவிடக்கூடியது உள்ளே வரும் மற்றும் வெளியேறும் திரவத்தின் வெப்பநிலை எனவே பயன்படுத்தலாம் நமது மாதிரி சமன்பாடுகளை எழுத முடியுமா மற்றும் கணினியின் பண்புகளை மதிப்பிடுவதற்கு நாம் கவனிக்கக்கூடிய அளவுருக்கள் அல்லது கவனிக்கக்கூடிய அளவுகளைப் பயன்படுத்தக்கூடிய வகையில் நமது கணித வெளிப்பாட்டை எழுத முடியுமா எடுத்துக்காட்டாக T2 வெப்பநிலை என்ன என்பதை நான் அறிய விரும்புவதாக இருக்கலாம் ஆனால் நான் எல்லாவற்றையும் செய்கிறேன் எனக்குத் தெரிந்ததெல்லாம் வெளிப்புற திரவத்தின் வெப்பநிலையை மட்டுமே என்னால் அளவிட முடியும் எனவே நான் எதிர்ப்பு நெட்வொர்க்கைப் பயன்படுத்தலாமா எனவே இந்த வகையான எதிர்ப்பு நெட்வொர்க் முறை அளவிடக்கூடிய அளவைப் பயன்படுத்தவும் சாதாரண சோதனை அளவீடு மூலம் உங்களுக்குத் தெரியாத சில அளவுகளைக் கண்டறியவும் ஒரு நேர்த்தியான வாய்ப்பை வழங்குகிறது எனவே இவற்றின் சில உதாரணங்களை பெரும்பாலும் அடுத்த விரிவுரையில் பார்க்கப் போகிறோம் எனவே இந்த எதிர்ப்பு வலையமைப்பின் இன்னும் கொஞ்சம் சிக்கலான விஷயத்தை எடுத்துக்கொள்வோம் மற்றும் இன்றைய விரிவுரையை இத்துடன் முடிப்போம் எனவே கூட்டுச் சுவரின் அடுத்த உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் கூட்டுச் சுவர் ஒரு சுவருக்குப் பதிலாக என்னிடம் பல சுவர்கள் உள்ளன அவை ஒன்றோடொன்று அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன இன்சுலேடிங் அமைப்பில் நீங்கள் கவனிக்கும் மிகவும் பொதுவான விஷயம் இதுவாகும் எனவே உங்களிடம் இன்சுலேட்டர் இருந்தால் பொதுவாக அது வெவ்வேறு சுவர்களால் அடுக்கப்பட்டிருக்கும் மேலும் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு கடத்துத்திறன் கொண்டவை உண்மையில் வெவ்வேறு பண்புகளைக் கொண்ட பல சுவர்களைக் கொண்ட அமைப்பை வடிவமைப்பது மிகவும் பொதுவானது எனவே நீங்கள் k1 k2 மற்றும் k3 ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் இவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு கடத்துத்திறன்களைக் கொண்டிருக்கலாம் எனவே சூடான திரவத்திற்கு வெளிப்படும் ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் விரும்பலாம் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் ஆனால் சூடான திரவத்திற்கு வெளிப்படும் சிறந்த கடத்துத்திறன் கொண்ட இரண்டாவது பொருளை நீங்கள் விரும்பவில்லை ஏனெனில் திரவத்துடன் சில வினைத்திறன் இருக்கலாம் எனவே அதைத் தவிர்க்க இந்த வகையான கலவை சுவர்களை வடிவமைப்பது மிகவும் பொதுவான நடைமுறையாகும் எனவே இந்த முதல் சுவரின் நீளம் L1 என்றும் இரண்டாவது சுவரின் நீளம் L2 என்றும் மூன்றாவது சுவரின் நீளம் L3 என்றும் நான் கருதினால் மற்றும் என்னிடம் இருந்தால் முதல் சுவரின் முன் பாயும் சூடான திரவம் என்று சொல்லலாம் மூன்றாவது சுவருக்குப் பிறகு பாயும் குளிர் திரவம் உள்ளது மற்றும் சூடான திரவத்தின் வெப்பநிலை T infinity 1 காணப்பட்டால் மற்றும் நியூட்டனின் குளிரூட்டல் விதிக்கான வெப்பப் போக்குவரத்துக் குணகம் இங்கே h1 ஆக இருந்தால் அது T infinity 2 மற்றும் h2 ஆக இருந்தால் இப்போது T1T2 T3 மற்றும் T4 வெப்பநிலைகளைக் குறிப்பிடலாம் எனவே என்னால் மிகக் குறைந்த முயற்சியில் எளிதாகப் படித்து எதிர்ப்பு வலையமைப்பை வரைய முடியும் எனவே அதைத் தவிர்க்க இந்த வகையான கலவை சுவர்களை வடிவமைப்பது மிகவும் பொதுவான நடைமுறையாகும் எனவே இந்த முதல் சுவரின் நீளம் L1 என்றும் இரண்டாவது சுவரின் நீளம் L2 என்றும் மூன்றாவது சுவரின் நீளம் L3 என்றும் நான் கருதினால் மற்றும் என்னிடம் இருந்தால் முதல் சுவரின் முன் பாயும் சூடான திரவம் என்று சொல்லலாம் மூன்றாவது சுவருக்குப் பிறகு பாயும் குளிர் திரவம் உள்ளது மற்றும் சூடான திரவத்தின் வெப்பநிலை T infinity 1 காணப்பட்டால் மற்றும் நியூட்டனின் குளிரூட்டல் விதிக்கான வெப்பப் போக்குவரத்துக் குணகம் இங்கே h1 ஆக இருந்தால் அது T infinity 2 மற்றும் h2 ஆக இருந்தால் இப்போது T1T2 T3 மற்றும் T4 வெப்பநிலைகளைக் குறிப்பிடலாம் எனவே என்னால் மிகக் குறைந்த முயற்சியில் எளிதாகப் படித்து எதிர்ப்பு வலையமைப்பை வரைய முடியும் எனவே எத்தனை எதிர்ப்புகள் உள்ளன 5 சரியா எனவே எங்களிடம் 5 எதிர்ப்புகள் உள்ளன முதலாவது போக்குவரத்துக்கு வழங்கப்படும் எதிர்ப்பு சூடான திரவத்திலிருந்து முதல் அடுக்குக்கு ஆற்றல் போக்குவரத்து எனவே அது 1 ஆல் எச்1 ஆல் ஏ டி2 மற்றும் இது எல்1 ஆல் கே1ஏ ஆகும் T3 L2 by k2A T4 L3 by k3A மற்றும் இது T இன்ஃபினிட்டி 2 மேலும் இது வெப்பத்தின் அளவு சூடான திரவத்திலிருந்து குளிர்ந்த திரவத்திற்கு அனுப்பப்படும் வெப்பத்தின் அளவு மற்றும் அது qx ஆகும் நிறுத்துவது நல்லது என்று நினைக்கிறேன் எனவே அடுத்த விரிவுரையில் நாம் என்ன பார்க்கப் போகிறோம் குறுக்கு வெட்டு பகுதி நிலையானது என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே நாம் ஒரு குறிப்பிட்ட வழக்கில் தொடங்கப் போகிறோம் அங்கு பல்வேறு குறுக்கு வெட்டு பகுதி அமைப்பு மற்றும் சமன்பாடுகள் எப்படி மாறப்போகிறது மற்றும் வெப்பநிலை விநியோகம் எப்படி மாறப்போகிறது என்பதைப் பார்க்கப் போகிறோம் நாம் மூடுவதற்கு முன் ஒரு முக்கியமான புள்ளி இந்த அடுக்கில் வெப்பநிலை பரவல் என்னவாக இருக்கும் இது நேரியல் வெளிப்பாட்டிலிருந்து மிகவும் வெளிப்படையானது எனவே இது நேரியல் வெப்பநிலை சுயவிவரம் மற்றும் பல்வேறு குறுக்குவெட்டு பகுதி இருந்தால் வெப்பநிலை விவரம் என்னவாக இருக்கும் மேலும் நாம் மற்ற வடிவவியலைப் பார்க்கிறோம் நாங்கள் இங்கு கார்ட்டீசியன் ஆயங்களை மட்டுமே பார்த்தோம் ரேடியல் அமைப்புகள் மற்றும் பிற ஆயத்தொலைவுகளைப் பார்க்கத் தொடங்குவோம்